வணக்கம் கணினி நெட்வொர்க்குகள் மற்றும் இணைய நெறிமுறைகள் குறித்த எங்கள் விவாதத்தைத் தொடருவோம் பயன்பாட்டு அடுக்கு நெறிமுறை அல்லது வேறுபட்ட நெறிமுறைகள் குறித்து நாங்கள் விவாதித்தோம் அவை பயன்பாட்டு அடுக்கில் முக்கியத்துவம் வாய்ந்தவை இன்றைய விவாதம் முதன்மையாக FTP இல் இருக்கும் ஆனால் அதற்கு முன்னர் கிளையன்ட் சேவையக அமைப்பின் விரைவான கண்ணோட்டத்தை நாங்கள் பெறுவோம் இப்போது இந்த கிளையன்ட் சர்வர் பற்றி நம் அனைவருக்கும் நன்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அது புரிந்துகொள்ளும் பொருட்டு நாம் விஷயத்தை மறுபரிசீலனை செய்வோம் இப்போது இது ஒரு கிளையன்ட் சேவையக முன்னுதாரணம் என்பது இணையத்தில் இயங்கும் வெவ்வேறு பயன்பாடுகளுக்கான எங்கள் முக்கிய முன்னுதாரணமாகும் நெட்வொர்க் முழுவதும் ஒருவருக்கொருவர் இரண்டு பயன்பாடு பேச இது உதவுகிறது எனவே அடிப்படை தத்துவம் என்ன ஒரு சேவையக நிரல் மற்றும் தொடர்புடைய கிளையன்ட் நிரல் உள்ளது எனவே அங்கு FTP செய்கிறேன் என்றால் ஒரு FTP சர்வர் மற்றும் தொடர்புடைய FTP கிளையன் இருக்க வேண்டும் இதேபோல் நான் ஒரு டெல்நெட் செய்கிறேன் என்றால் எனவே ஒரு டெல்நெட் சேவையகம் இருக்க வேண்டும் மற்றும் ஒரு டெல்நெட் கிளையண்ட் இருக்க வேண்டும் இது போன்று சேவையகம் மற்றும் கிளையண்ட் ஒரே கணினியில் அல்லது வேறு கணினியில் இருக்கலாம் எனவே அது ஒரு வித்தியாசமான கணினி ஆக இருந்தால் கிளையன்ட் சேவையகம் எங்குள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் தகவல்தொடர்பு நடப்பதற்கு முன்பு ஒரு இணைப்பை நிறுவுவதற்கு முன் ஒரு இணைப்பை உருவாக்க வேண்டும் எனவே அடிப்படை மட்டத்தில் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பது நெட்வொர்க்கில் வேலை செய்யும் சில பயன்பாடுகள் எங்களிடம் உள்ளன அடிப்படையில் இந்த நெட்வொர்க்கை பொதுவாக TCP IP அல்லது OSI அல்லது பிணைய மாதிரிகள் மீது தங்கியிருங்கள் மேலும் இந்த நெட்வொர்க்கில் பயன்பாடு இயங்க முடியும் எனவே பின்னர் இந்த பாடத்திட்டத்தில் வலை சேவைகள் சேவை சார்ந்த கட்டமைப்பு போன்ற வேறு சில விஷயங்களைப் பார்ப்போம் ஆனால் பிரதான பயன்பாட்டு அடுக்கு செயலாக்கம் அல்லது பயன்பாட்டு அடுக்கு தொடர்பு மற்றும் கிளையன்ட் சேவையக மாதிரியைப் பார்ப்போம் எனவே பிணைய பயன்பாட்டை உருவாக்குவதற்கான நிலையான மாதிரி எனவே கிளையன்ட் சேவையகத்தைப் பற்றி நாங்கள் விவாதித்துக்கொண்டிருக்கும்போது ஒரு சேவையகம் என்பது ஒரு செயல்முறையாகும் இது பொதுவாக நமக்குத் தெரியும் ஒரு கிளையண்டின் கருத்து என்பது ஒரு சேவையை கோரும் ஒரு செயல்முறையாகும் என்னிடம் அச்சு சேவையகம் இருந்தால் அச்சுப்பொறிக்கான சேவையை ஒரு அச்சு கிளையண்ட் கோருகிறது நீங்கள் பலரும் நெட்வொர்க் நிலை அச்சுப்பொறியுடன் பழகிவிட்டீர்கள் நெட்வொர்க்கில் இந்த சேவைக்காக நாங்கள் கோருகிறோம் இந்த நாட்களில் கூட நாங்கள் நெட்வொர்க்கைப் பயன்படுத்துகிறோம் அதாவது ஒரு முன்னுதாரணத்தை நீங்கள் இணைக்க முடியும் அல்லது திட்டமிடலாம் அதாவது அடிப்படை நெட்வொர்க்கைப் பயன்படுத்தி எதையாவது காண்பிக்கலாம் எனவே இது போன்ற எந்தவொரு பயன்பாடும் சேவையை வழங்கும் இது பொதுவாக கிளையன்ட் சேவையகம் என்று அழைக்கப்படுகிறது கோரிக்கை மற்றும் கோரிக்கை செயல்முறை கிளையன்ட் செயல்முறை சரியானது சேவையகம் அல்லது கிளையன்ட் வெவ்வேறு கணினியில் அல்லது ஒரே கணினியில் இயங்கக்கூடும் அது ஒரே கணினியில் அல்லது வேறு கணினியில் இருந்தால் முழு விஷயத்தையும் கையாளும் முறை அப்படியே இருக்கும் சேவையகம் கிளையண்டின் கோரிக்கைக்காக காத்திருக்கிறது எனவே வேறு அர்த்தத்தில் நாங்கள் பார்த்தால் சேவையகம் எப்போதும் கிளையண்ட்டின் வேண்டுகோள் நிகழும் வரை காத்திருக்கும் மிகவும் பிரபலமான முன்னுதாரணங்களில் ஒன்று http சேவையகம் நீங்கள் இணையத்தில் அணுக விரும்பும் எந்த ஆவணமும் எங்கள் உலாவியைப் பயன்படுத்துவதால் "http www iitkgp dot ac dot in" என்று நாம் காண்கிறோம் எனவே iitkgp சேவையகத்தில் என்று இரண்டு விஷயங்கள் உள்ளன இது ஐ டி கரக்பூர் நெட்வொர்க்கில் எங்கோ உள்ளது அல்லது இணையத்தில் எங்காவது இந்த வகை கோரிக்கை வந்தவுடன் கிளையன்ட் பதிலளிக்கும் எனவே இந்த உலாவி என் வழக்கமான உலாவி அல்லது உங்கள் உலாவியில் ஒரு HTTP கிளையன்ட் செயல்படும் உள்ளது மற்றும் சர்வர் இயந்திரம் என்று பதிலளிக்கும் உள்ளது கிளையன்ட் கோரிக்கைக்குக்காக சர்வர் எப்போதும் காத்திருக்கிறது எனவே வாடிக்கையாளர் தங்கள் கோரிக்கையை அனுப்பவும் அதற்கேற்ப பதிலளிக்கவும் காத்திருக்கிறது இதன் அடிப்படையில் பதில் வெற்றிகரமாக இருந்தால் மற்றும் வடிவம் சரியானது போன்றவற்றின் பிற பகுதி ஆனால் அது எதற்கும் பதிலளிக்காது அதேசமயம் லினக்ஸ் அல்லது அது போன்ற விஷயங்களின் அடிப்படையில் நான் பொதுவாக "httpd" அல்லது http டீமான் என அழைக்கப்படும் http சேவையகத்தைக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு http கிளையண்ட் உள்ளது இது http கிளையன்ட் அல்லது பொதுவாக இது http கிளையண்டாக இருந்தால் இது எங்கள் நிலையான உலாவிகள் வலை உலாவிகள் ஆகும் எனவே அங்கு நாம் பார்ப்பது ஒரு சேவையகம் மற்றும் பல வாடிக்கையாளர்கள் இருக்கலாம் எனவே உடனடியாக இரண்டு விஷயங்கள் பாப் அப் செய்கின்றன சேவையகம் ஒரு கிளையண்ட்டுக்குப் பிறகு ஒன்றன்பின் ஒன்றாக சேவை செய்யுமா என்பதுதான் இது ஒரு செயல்பாட்டு சேவையகம் என்பது ஒரு சேவையகம் இரண்டாவது சேவையகத்திற்கு உட்பட்டது எனவே இது செயல்பாட்டு சேவையகமாக இருக்கலாம் அல்லது அனைத்து சேவையகங்களும் அனைத்து வாடிக்கையாளர்களும் ஒன்றாக வழங்கப்படுகின்றன எனவே எனக்கு ஒரே நேரத்தில் சேவையகம் உள்ளது எனவே கோரிக்கைகளின் எண்ணிக்கை ஒன்றாக வழங்கப்படுகிறது மற்றும் அதன் அடிப்படையில் கிடைக்கும் வரம்பு சேவையகங்களின் எண்ணிக்கையை சரியாக வழங்க முடியும் இது அங்குள்ள ஓரிரு தளங்களில் பார்ப்போம் இது பயன்பாட்டுத் தேவையில் மீண்டும் செயல்படுகிறதா அல்லது ஒரே நேரத்தில் அமைந்ததா என்று பார்ப்போம் சேவையகம் கையாளும் சில ஆதாரங்கள் மீண்டும் செயல்படுத்தப்பட வேண்டும் எனவே மற்ற விஷயங்கள் காத்திருக்க வேண்டும் அல்லது சில சந்தர்ப்பங்களில் இது பொதுவாக http சேவையகங்களைப் போலவே ஒரே நேரத்தில் வழங்கப்படலாம் எனவே அதை ஒரே நேரத்தில் வழங்க முடியும் எனவே வழக்கமான சூழ்நிலையில் சேவையக செயல்முறை சில கணினியில் தொடங்கி தன்னைத் துவக்கி பின்னர் கிளையன்ட் கோருவதற்காகக் காத்திருந்து தூங்குகிறது கிளையன்ட் செயல்முறை அதே கணினியிலோ அல்லது வேறு ஏதேனும் கணினியிலோ தேவைப்படுவதால் கிளையன்ட் செயல்முறை தொடங்குகிறத இது சேவையகத்திற்கு ஒரு கோரிக்கையை அனுப்புகிறது எனவே இது வழக்கமான சூழ்நிலை மற்றும் கிளையன்ட் சர்வர் முன்னுதாரண விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வகையான பொறிமுறையாக இருக்க வேண்டும் கையாளுவதற்கு வெவ்வேறு வழிகள் இருக்கலாம் சிலவற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்பு இணைப்புகள் நிறுவப்படலாம் சில ஒற்றை இணைப்பு நிறுவப்பட வேண்டும் அது நெறிமுறை சார்ந்தது ஆனால் இருப்பினும் இது திருப்தி அடைய வேண்டும் சேவையக செயல்முறை வாடிக்கையாளருக்கு அதன் சேவையை வழங்குவதை முடித்ததும் அடுத்த கிளையன்ட் கோரிக்கை வரும் வரை காத்திருக்கும் சேவையகம் மீண்டும் தூங்குகிறது எனவே அது முடிந்ததும் அது விஷயங்கள் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் தூங்கச் செல்லும் இது ஒரு வகை செயல்பாடு ஆனால் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விவரிக்கிறது கிளையன்ட் மற்றும் சர்வர் செயல்முறைகளின் பங்கு பற்றி நாங்கள் விவாதிக்கிறோம் அவை சமச்சீர் மற்றும் இரண்டு வகையான சேவையகங்கள் ஆக இருக்கக்கூடாது நாம் சேவையகத்தின் மற்றொரு வகை மறுபயன்பாட்டு சேவையகத்தைப் பற்றி விவாதித்தோம் நாங்கள் ஒரே நேரத்தில் மற்றும் மீண்டும் மீண்டும் ஒவ்வொன்றாக சேவை செய்வதை ஒரே நேரத்தில் சேவையகம் என்று அழைத்தோம் எனவே சர்வர் செயல்முறை முன்கூட்டியே எவ்வளவு காலம் அது ஒவ்வொரு கோரிக்கையை கையாள மற்றும் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் தன்னை கையாள மற்றும் மறுசெய்கையான விஷயங்களை செல்வது மேலும் குறிப்பாக தேவை இருக்கும்போது இது ஒரு செயல்பாட்டு விஷயங்களுக்கு செல்வது ஆகியவற்றுக்கு மீள்பணித்தல் சேவை பயன்படுத்தப்படும் வள ஒதுக்கீடு ஒன்றன்பின் ஒன்றாக செய்யப்பட வேண்டும் அதனால் என்னிடம் சில ஆதாரங்கள் உள்ளன எல்லாவற்றையும் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள் சிலர் ஒருவித வளத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் மற்றும் வகை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் என்னால் செய்ய முடியாது நான் ஒன்றன்பின் ஒன்றாக மீண்டும் செய்ய வேண்டியிருக்கும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அதில் பணியாற்ற எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று சில மதிப்பீடுகள் உள்ளன அதனால் மற்றொன்று இருக்க முடியும் சேவையகத்தின் ஒற்றை நகல் எப்போதுமே இயங்குகிறது மற்றும் சேவையகம் சரியாக பிஸியாக இருந்தால் ஒரு கிளையன்ட் காத்திருக்க வேண்டியிருக்கும் இந்த வழக்கில் ஒரு சேவையகம் சேவையகத்தின் ஒரு நகல் அல்லது சேவையக செயல்முறை ஒரு செயல்முறை மட்டுமே ஆகும் எனவே சேவையகம் அடுத்த அடுத்த இடத்திற்குச் சென்றால் அது எல்லா நேரத்திலும் இயங்கும் எனவே இது விஷயத்தை கையாளுவதற்கான ஒரு வழி அதேசமயம் ஒரு கோரிக்கையை கையாள தேவையான வேலை அளவு சரியாக தெரியாதபோது ஒரே நேரத்தில் சேவையகம் பயன்படுத்தப்பட்டது எனவே ஒரு கோரிக்கையை கையாள தேவையான வேலை அளவு தெரியாதபோது ஒரே நேரத்தில் சேவையகம் தேவைப்பட்டால் ஒவ்வொரு கோரிக்கையையும் கையாள சேவையகம் மற்றொரு செயல்முறையைத் தொடங்குகிறது சர்வர் மற்றொரு செயல்முறை ஆனது ஒவ்வொரு கோரிக்கையை கையாள தொடங்குகிறது எனவே சேவையகம் மற்ற செயல்முறையைத் தொடங்குகிறது அல்லது வேறு அர்த்தத்தில் எனது தேவை அல்லது எனது விநியோக முறை ஒரே நேரத்தில் உள்ளது அதாவது நான் சொல்வது போல் iitkgp வலைத்தளம் அல்லது எனது சொந்த வலைத்தளம் அல்லது நான் ஒரே நேரத்தில் சேவை செய்யக்கூடிய ஒன்று ஆகும் எனவே இது ஒரு வழி எனவே சேவையகத்தின் நகல் கிளையன்ட் கோரிக்கைகளை பிரத்யேக முறையில் வழங்குகிறது எனவே இது முக்கியமான உரிமை எனவே சேவையகத்தின் நகல் என்ன செய்கிறது ஒருவித ஓஎஸ் புரோகிராமிங்கில் பழக்கமாக இருப்பது தான் சரியானதை முடுக்கிவிட முடியும் என்ற ஒரு கருத்து உள்ளது எனவே ஒரு குழந்தை செயல்முறையைத் தூண்டுகிறது எனவே ஒருவித குழந்தையை செயலாக்குவது சேவையகம் இது குறிப்பிட்ட வாடிக்கையாளரின் வேண்டுகோளுக்கு சேவை செய்கிறது பின்னர் அது மீண்டும் வந்து கிளையன்ட் கோரிக்கையை கேட்க ஆரம்பிக்கிறது எனவே இது சுய நகல் விஷயங்கள் செய்கிறது இது சர்வர் பிரதிகளை பல விஷயங்களை பரிமாறும் செல்கிறது பல வாடிக்கையாளர் கோரிக்கைகள் இருக்க முடியும் எனவே வள கிடைப்பதன் அடிப்படையில் பிரதிகளின் எண்ணிக்கையானது வாடிக்கையாளர் கோரிக்கையை நிறைவேற்றும் எனவே TCP அல்லது UDP ஆக இருந்தாலும் பயன்பாட்டின் தேவை என்ன தகவல்தொடர்பு தொடங்குவதற்கு முன் ஹோஸ்டுக்கு இடையில் இணைப்பு நிறுவப்பட வேண்டும் இது இணைப்பு சார்ந்த சேவையாக இருக்கலாம் அதாவது எஃப் பி வகை விஷயங்கள் போன்றது அல்லது இது ஒரு இணைப்பு இல்லாத சேவையாக இருக்கலாம் யுடிபி அல்லது டி ஏ வகை விஷயங்கள் அல்லது பயன்பாட்டிற்கு என்ன தேவை என்பதை அடிப்படையாகக் கொண்ட யுடிபி வகை சேவைகள் எனவே நீங்கள் பார்த்தால் ஒரு இணைப்பை ஏற்படுத்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு 5 விஷயங்கள் தேவை சேவையகத்தின் ஐபி சேவையகம் கேட்கும் சேவையகத்தின் துறைமுகம் எனவே எங்கள் அமைப்பில் சிறு செயல்முறை அடையாளம் காண்பதற்கு IP முகவரி தேவை நாங்கள் நெட்வொர்க் சொல்லியலில் நாம் பார்க்க என்ன அமைப்பு அடையாளம் என்ன என்று நாம் பார்க்கின்றோம் என்ற பட்சத்தில் நாம் ஒரு துறைமுக தேவைப்படுகிறது எனவே ஐபி பிளஸ் துறைமுகம் கூட்டாக சர்வர் செயல்முறை போன்ற விஷயம் செயல்முறை வரையறுக்கிறது எனவே சேவையகத்தின் ஐபி மற்றும் அது கேட்கும் சேவையக செயல்பாட்டின் போர்ட் எண்ணின் ஐபி எனக்கு தேவைப்படுகிறது மறுபுறம் எனக்கு கிளையன்ட் உரிமையின் கிளையன்ட் ஐபி தேவைப்படுகிறது அங்கு தகவல் தொடர்பு மற்றும் கிளையன்ட் போர்ட் கிளையன்ட் செயல்முறை எந்த இடத்தில் தொடர்பு கொள்கிறது எனவே இந்த நான்கு விஷயங்களைத் தவிர அந்த அடிப்படை நெறிமுறை நமக்கு தேவைப்படுகிறது எனவே எங்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இணைய நெறிமுறை எங்கள் முக்கிய நெறிமுறையாகும் எனவே இது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஐபி நெறிமுறை ஆகும் ஆனால் அது இந்த கலவையை வரையறுக்கிறது இப்போது அதே இயந்திரமாக இருந்தால் ஐபி ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே சேவையக ஐபி கிளையன்ட் ஐபி ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் போர்ட் எண் ஒரே மாதிரியாக இருக்காது நெறிமுறை கூட ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இந்த துறைமுகம் அந்த இரண்டு இணைப்பையும் வேறுபடுத்துகிறது அதனால்தான் நான் ஒரு ஏச்டீடீபி சேவையகத்தைத் திறந்தால் எனது சாளரங்களில் திறந்திருக்கும் பல உலாவிகளை நான் கோருகிறேன் பி பக்கம் ஒன்று மற்றும் வேறு சில விஷயங்கள் ஐ டி டெல்லி ஐ டி சென்னை ஐ டி மெட்ராஸ் மற்றும் விஷயங்களின் வகை என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் இந்த வேண்டுகோளைப் போல அல்ல நாங்கள் விஷயத்திற்குச் செல்வோம் எனவே அவை உள்ளன இந்த ஐந்து டப்பிள் விஷயங்கள் ஒவ்வொரு இணைப்பையும் வேறுபடுத்துகின்றன அல்லது ஒவ்வொரு இணைப்புகளையும் வரையறுக்கின்றன இப்போது நாம் ஒரு பிணைய பயன்பாட்டை உருவாக்க வேண்டியது அவசியம் எனவே தரவு இணைப்பு அடுக்கில் நமக்கு ஐபி தேவைப்படும் மற்றும் பிணைய அடுக்கில் ஈத்தர்நெட் தேவைப்படுகிறது டிசிபி அல்லது யூடீபி போக்குவரத்து அடுக்கு பயன்படுத்துவது மற்றும் பெர்க்லி சாக்கெட் என்று ஒரு கருத்தும் உள்ளது நாம் இந்த நிச்சயமாக இந்த பாடத்தின் சில பகுதியில் சில சாக்கெட் நிலை நிரலாக்க செய்வேன் விஷயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைக் காண்பிக்கும் ஆனாலும் ஒரு பெர்க்லி சாக்கெட் இடைமுகத்தில் உள்ளது எனவே சாக்கெட் என்பது ஒரு இது ஒரு வழிமுறை அல்லது ஒரு பொறிமுறையாகும் இதன் மூலம் இடை செயல்முறை தொடர்பு அல்லது ஐபிசி வேலை செய்கிறது எனவே இந்த இடைநிலை செயல்முறை தொடர்பு செயல்படும் ஒரு பொறிமுறையானது ஒரு செயல்முறையை மற்றொரு அல்லது அதே கணினியில் பேசுவதற்கு அனுமதிக்கப் பயன்படுகிறது எனவே நாங்கள் சொல்வது என்னவென்றால் இந்த இரண்டு செயல்முறைகளுக்கும் இடையில் நான் ஒரு சாக்கெட்டை நிறுவுகிறேன் இந்த ஐபிசி அல்லது இன்டர் பிராசஸ் கம்யூனிகேஷன் இந்த சாக்கெட் மீது செயல்படுகிறது சி அல்லது மொழிகளில் சில வேலை அனுபவம் உள்ளவர்கள் அல்லது நீங்கள் அனைவரும் சி மொழியில் ஒரு கோப்பைத் திறந்தால் சரியான விஷயங்களை தொடர்புகொள்வதற்கு எங்களுக்கு ஒரு கோப்பு ஐடி தேவைப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் எனக்கு ஒரு சாக்கெட் ஐடி கிடைக்கிறது எனவே திருப்தியடைய ஐந்து டபுள்களுக்கு மேல் இதைப் பயன்படுத்துவது போன்ற ஒரு தகவல்தொடர்புகளை நான் நிறுவுகிறேன் அது முடிந்ததும் அந்த சாக்கெட் ஐடி என்னிடம் உள்ளது இது போக்குவரத்தை மாற்றவும் தரவை விஷயங்களுக்கு மாற்றவும் அனுமதிக்கிறது எனவே இந்த செயல்முறையை ஒருவருக்கொருவர் ஒரே மாதிரியாக அல்லது வேறுபட்ட இயந்திரத்துடன் பேச அனுமதிக்க இது பயன்படுத்தப்படுகிறது தொலைபேசி போன்ற சில ஒப்புமைகள் ஒரு நபரை இன்னொருவருக்கு அனுமதிக்கப் பயன்படுகின்றன இது மிகவும் நேரடியான ஒப்புமை இது அனுமதிக்கிறது ஆனால் சாக்கெட் எனக்கு ஒரு பொறிமுறையை அளிக்கிறது அல்லது இந்த ஐபிசி அல்லது இடை செயல்முறை தொடர்பு கொள்ள வேண்டிய முறை அளிக்கிறது எனவே ஒரு சாக்கெட் நிறுவும் பொருட்டு லினக்ஸ் கணினியின் பெரும்பாலான அமைப்புகளால் ஆதரிக்கப்படும் சாக்கெட் பொறிமுறையை நான் என்ன செய்கிறேன் அவை ஆதரிக்கப்படுகின்றன எனவே கிளையன்ட் முடிவில் ஒரு சாக்கெட் திறக்கப்பட வேண்டும் நான் சர்வர் முடிவுக்கு வந்தால் சேவையகம் நாம் சொல்வதை ஒருவித அரை சாக்கெட் திறக்கிறது எனவே இது அதன் சொந்த ஐபி சொந்த துறை மற்றும் நெறிமுறை மற்றும் கோரிக்கையைப் பெற கிளையன்ட் என்று அந்த துறைமுகத்தில் காத்திருக்கும் அதன் மறுமுனையில் கிளையண்ட் அதன் ஐபி போர்ட் மற்றும் நெறிமுறை போன்ற மற்றொரு அரை சாக்கெட்டைத் திறக்கிறது மேலும் கிளையன்ட் சர்வர் ஐபி என்று தெரியும் அது அறியப்பட வேண்டும் தொலைநிலை இயந்திரத்திற்கு நான் ஒரு எஃப் பி செய்ய விரும்பினால் ஐபி அல்லது யுஆர்எல் அல்லது உங்களைப் போன்ற விஷயங்களின் பெயரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் iiitk www dot iitkgp ac dot in அல்லது உங்களுக்குத் தெரியாவிட்டால் நீங்கள் iitkgp பக்கம் கண்டுபிடிக்க முடியாது நெட்வொர்க் உரிமையின் எந்தவொரு தகவல்தொடர்புக்கும் இப்போது இந்த பெயர் பொருந்தாது எனவே பிணைய அடுக்கு ஐபி முகவரியை மட்டுமே புரிந்துகொள்கிறது எனவே அதை டி எஸ் தீர்க்க வேண்டும் பியை வழங்குகிறது எனவே நான் சில வழி அல்லது இலக்கு மற்ற உள்ள ஐபி முகவரியைக் தெரிந்து கொள்ள வேண்டும் கிளையண்ட் விஷயங்களில் சேவையக சேவையகத்திற்கு ஒருவித இணைப்பு கோரிக்கையை அனுப்புகிறது அது வடிவமைப்பைக் கண்டால் எல்லாம் நெறிமுறை வாரியாக பொருந்தும் பின்னர் இந்த 5 டுப்பிளை நிறுவுகிறது மேலும் இந்தப் இரண்டு வாடிக்கையாளர் சர்வர் வாடிக்கையாளர் மற்றும் சர்வர் இடையே ஒரு சாக்கெட் நிறுவுகிறது இந்த சாக்கெட் ஐடி தொடர்பு மீதமுள்ள தரவு பரிமாற்றம் மற்றும் மற்றவைகள் இருவரும் வழி முதலியன பயன்படுத்தி செல்கிறது எனவே அதே கணினியில் அமைந்துள்ள இரண்டு செயல்முறை தொடர்பு கொள்ள போது நாம் ஒரு சங்கம் மற்றும் ஒரு சாக்கெட் வரையறுக்கின்றோம் எனவே இவை நாங்கள் விவாதித்தவை இது ஒரு நெறிமுறை ஐபி லோக்கல் ஐபி அல்லது கிளையன்ட் ஐபி கிளையன்ட் போர்ட் சர்வர் ஐபி சர்வர் போர்ட் எனவே பொதுவாக ஒரு அரை சங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது நாங்கள் அதைப் பற்றி விவாதிக்கிறோம் எனவே நெறிமுறை உள்நாட்டு ஐபி உள்ளூர் போர்ட் அல்லது நெறிமுறை வாடிக்கையாளர் ஐபி வாடிக்கையாளர் போர்ட் அல்லது நெறிமுறை தொலை அங்கு சர்வர் ஐபி சர்வர் போர்ட் மற்றும் தகவல்தொடர்பு பாதை அங்கு உருவாக்கப்பட்டது மற்றும் செல்கிறது எனவே எப்படி இந்த வாடிக்கையாளர் சர்வர் நெறிமுறை களத்தில் இருக்கிறது என்று சில உணர்வு வரையறுக்கிறது அனைத்துப் விவாதம் பகுதிகளும் நீங்கள் செய்பவை பெரும்பாலான நெறிமுறைகள் கிளையன்ட் சேவையக அடிப்படையிலானவை நாங்கள் பெரும்பாலும் என்று பயன்படுத்தப்படும் நெறிமுறைகளில் ஒன்று மிக முக்கியமான நெறிமுறை FTP ஆகும் எனவே இது நெட்வொர்க்கில் கோப்புகளை மாற்றுவதற்கு எது உதவுகிறது இது ஒரு கிளையன்ட் சேவையக மாதிரி பெரும்பாலும் TCP அல்லது இணைப்பு சார்ந்த நம்பகமான சேவை மற்றும் டெல்நெட் நெறிமுறையுடன் செயல்படுகிறது FTP இன் வரையறை அல்லது விவரக்குறிப்பு RFC959 இல் வரையறுக்கப்பட்டுள்ளது ஆர்வமுள்ளவர்கள் அந்த RFC ஐப் பார்க்கலாம் எனவே ஒரு FTP போக்குவரத்து அடுக்கில் TCP ஐப் பயன்படுத்துகிறது எனவே இது பயன்பாட்டு அடுக்குக்கு கீழே உள்ளது ஆகும் TCP போக்குவரத்து என்பது இறுதி இணைப்புகளுக்கு நம்பகமான முடிவை வழங்குவதற்கான ஆகும் தரவு பரிமாற்றத்தை நிர்வகிக்கும் இரண்டு வகை இணைப்புகளை செயல்படுத்துகிறது எனவே முதலில் அதை போக்குவரத்து மோட் டிசிபி அடுக்கு பயன்படுத்துகிறது மற்றும் பின்பு இது இரண்டு இணைப்பு செயல்படுத்துகிறது கட்டுப்பாட்டுக்கு ஒன்று மற்றும் தரவுக்கு ஒன்று நன்கு அறியப்பட்ட போர்ட் 21 இல் கட்டுப்பாட்டு இணைப்பு என குறிப்பிடப்படும் முதல் இணைப்பை TCP கிளையன்ட் துவக்குகிறது எனவே அந்த ஆரம்ப இணைப்பு துறைமுகமாகும் இந்த துறைமுகத்தில்தான் புதிய இணைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு FTP சேவையகம் கேட்கிறது அதாவது என் லினக்ஸ் நேரம் நான் துவங்கியவுடன் அதை ftpd என்று சொன்னால் அல்லது மற்றவற்றில் எங்கள் சாக்கெட் சொற்கள் அரை சாக்கெட்டை உருவாக்கி அந்த போர்ட் 21 ஐக் கேட்கின்றன அங்கு ஏதேனும் FTP கோரிக்கைகள் உள்ளதா எந்தவொரு துறைமுகத்திலிருந்தும் வெளியே வரும் எஃப் பி கிளையன்ட் போர்ட் 21 இல் உள்ள குறிப்பிட்ட சேவையகத்தைத் தாக்கும் இது போர்ட் 21 இன் இயல்புநிலை துறைமுகமாகும் நீங்கள் முன்னிருப்பாக FTP ஐ வழங்கும்போது இது போர்ட் 21 க்கு செல்கிறது என்பது தெரியும் போர்ட் 21 ஐ சேவையக முடிவில் வேறு ஏதேனும் துறைமுகத்திற்கு மாற்ற விரும்பினால் நீங்கள் மாற்றிவிட்டால் அந்த குறிப்பிட்ட துறைமுகமானது இணைப்பு கோரிக்கையாக அது துறைமுகம் 21 க்கு பதிலாக துறைமுகமாக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் அது 8 8 8 8 என்று கூறுகிறது எனவே அது 8 8 8 8 இல் சமமாக இருக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட துறைமுகத்தில் நீங்கள் சேவைக்குச் செல்கிறீர்கள் என்று அது கூறுகிறது ஆனால் எப்படியிருந்தாலும் அந்த சிக்கல்களுக்குச் செல்லாமல் அதன் துறைமுகம் 21 இயல்புநிலை துறைமுகமாக இருப்பதைக் காண்கிறோம் சேவையகத்தில் உள்நுழைய கிளையன்ட் சேவையகம் பயன்படுத்தும் அனைத்து கட்டுப்பாட்டு கட்டளைகளுக்கும் கட்டுப்பாட்டு திருத்தம் பயன்படுத்தப்படுகிறது அதாவது கோப்பை கையாளுதல் அமர்வை நிறுத்துதல் முதலியன இந்த கட்டுப்பாட்டு கட்டளைக்கு பதிலளிக்கும் விதமாக வாடிக்கையாளருக்கு FTP சேவையகம் செய்திகளை அனுப்பும் இணைப்பு இதுவாகும் எனவே அந்த விஷயங்கள் வரையறுக்கப்படுகின்றன பிரபலமான கட்டுப்பாட்டு கட்டளைகள் சில தரவு கட்டளைகளை முதலியன இந்த விரிவுரை இறுதியில் நீங்கள் பார்ப்பீர்கள் FTP இன் இரண்டாவது இணைப்பு தரவு இணைப்புக்கு குறிப்பிடப்படுகிறது எனவே பொதுவாக தரவு இணைப்பு போர்ட் 20 இல் நிறுவப்பட்டுள்ளது 21 என்பது கட்டுப்பாட்டு துறை 20 என்பது தரவு இணைப்பு இருப்பினும் தரவு இணைப்பு எவ்வாறு நிறுவப்பட்டது என்பதைப் பொறுத்து கிளையன்ட் சேவையகம் இரண்டுமே இடைக்கால துறைமுகங்களைப் பயன்படுத்தலாம் 21 என்பது கட்டுப்பாட்டு குழு ஆனால் தரவு கிளையன்ட் சேவையகம் அந்த விஷயங்களுக்கு வேறு சில இடைக்கால துறைமுகத்தைப் பயன்படுத்த ஒப்புக் கொள்ளலாம் தரவு இணைப்பு வழியாக FTP தரவை மாற்றுகிறது பி ஒரு தரவு இணைப்பை மட்டுமே திறக்கிறது ஒரு கோப்பை மீட்டெடுக்க அல்லது கோப்புகளின் பட்டியலை பட்டியலிடுவது போன்ற கோரிக்கைகளின் போது கிளையன்ட் ஒரு தரவு பரிமாற்றம் தேவைப்படும் கட்டளையை வழங்குகிறது எந்தவொரு புத்தகத்திலும் அல்லது நெட்வொர்க்கிலும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் யிருந்தாலும் சில நிலையான கட்டளைகளை நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் ஆனால் இருப்பினும் நான் பிரபலமான கட்டளைகளின் தரவு தரவு பரிமாற்ற கட்டளைகளையும் காண்பிக்கிறேன் தரவு இணைப்பு ஒருதலைப்பட்சமானது கோப்பு வாடிக்கையாளரிடமிருந்து சேவையகத்திற்கு அல்லது சேவையகத்திலிருந்து கிளையண்டிற்கு மட்டுமே தரவை மாற்ற முடியும் அல்லது இரண்டுமே இல்லை எனவே இது ஒரு வழி இந்த வழி அல்லது அந்த வழி இரண்டுமே ஒரே நேரத்தில் செல்ல முடியாது தரவு இணைப்பை கிளையன்ட் அல்லது சேவையகத்தால் தொடங்கலாம் சேவையகத்தால் தொடங்கப்பட்ட தரவு இணைப்பு செயலில் உள்ளது அதே நேரத்தில் கிளையண்டால் தொடங்கப்பட்டவை செயலற்றவை என்று அழைக்கப்படுகின்றன எனவே இது இரண்டு விஷயங்களாலும் தொடங்கப்படலாம் மற்றும் சேவையகத்தால் நிறுவப்பட்ட இணைப்பு செயலில் உள்ள இணைப்புகள் என்று அழைக்கப்படுகிறது அல்லது கிளையண்டால் தொடங்கப்பட்டது செயலற்றது அடிப்படை செயல்பாடுகளைப் பார்த்தால் அது ஒரு கிளையன்ட் சேவையக மாதிரி அது எதை அடிப்படையாகக் கொண்டது இந்த விரிவுரையின் ஆரம்ப பகுதியில் விவாதித்தோம் இணைப்பு என்பது கட்டுப்பாட்டு இணைப்பு பொதுவாக போர்ட் 21 என்பது FTP கட்டளைகளை அனுப்பவும் பெறவும் பயன்படுகிறது தரவு இணைப்பு பொதுவாக போர்ட் 20 ஆகும் இது கோப்புகளை சரியாக பதிவேற்றவும் பதிவிறக்கவும் பயன்படுகிறது தரவு பரிமாற்ற செயல்முறையை செயலாக்க இரண்டு வகையான விஷயங்கள் உள்ளன ஒன்று தரவு பரிமாற்ற செயல்முறை அல்லது அதை டிடிபி என்று குறிப்பிடுவோம் இணைப்பை நிறுவுகிறது மற்றும் தரவு சேனலை நிர்வகிக்கிறது மற்றொன்று நெறிமுறை மொழிபெயர்ப்பாளர் அல்லது பை கட்டுப்பாட்டு சேனலில் இருந்து பெறப்பட்ட கட்டளையைப் பயன்படுத்தி டிடிபி கட்டுப்படுத்துவதை நெறிமுறை விளக்குகிறது ஒன்று நெறிமுறையை விளக்குவதற்கான நெறிமுறை மொழிபெயர்ப்பாளர் மற்றும் டி ஏ தரவு பரிமாற்ற நெறிமுறை கோப்புகளை மாற்ற கட்டளையைப் பயன்படுத்துகிறது எனவே அடிப்படை செயல்பாட்டைத் தொடரலாம் எனவே நாங்கள் விவாதித்தபடி இரண்டு முறை உள்ளன ஒன்று செயலில் பயன்முறை கட்டுப்பாட்டு இணைப்பு போர்ட் கிளையன்ட் போர்ட் 21 இல் பெரிய போர்ட் எண்கள் சேவையகம் உள்ளன என் பிளஸ் 1 சேவையகம் போர்ட் 20 தரவு தொடர்பு போர்ட் கிளையண்டில் உள்ளது இது செயலற்ற பயன்முறை கட்டுப்பாட்டு இணைப்பு போர்ட்டில் செயலில் உள்ள பயன்முறையாகும் கிளையன்ட் ஒரு பெரிய போர்ட் எண் 1023 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் மற்றும் சேவையகம் போர்ட் 21 ஆகும் தரவு இணைப்பு கிளையன்ட் மீண்டும் என் பிளஸ் 1 சேவையகம் ஆகும் அதாவது 1023 ஐ விட பெரிய போர்ட் எண் அதாவது அது ஒதுக்கப்பட்ட துறைமுகம் அல்லது தடைசெய்யப்பட்ட துறைமுகம் அல்ல எனவே கோப்பு பரிமாற்ற பயன்முறை ASCII ஆக இருக்கலாம் இது txt html போன்றவை ஆக இருக்கலாம் அல்லது இது doc pdf போன்ற பைனரி ஆக இருக்கலாம் சில மீடியா கோப்பு போன்றவை ஆக இருக்கலாம் நீங்கள் வரையறுக்க வேண்டியது என்னவென்றால் அது ஆஸ்கி அல்லது பைனரி அல்லது பின் என்ற விஷயங்களின் வகையை வரையறுக்க முடியும் மற்றும் மாற்ற முடியும் நாம் வாடிக்கையாளர் FTP ஆனது நெறிமுறை மொழிப்பெயர்ப்பாளர் தரவுப் பரிமாற்ற செயல்முறை மற்றும் ஒரு பயனர் இடைமுகத்துடன் உருவாக்க முயற்சி செய்து பார்க்கிறது உங்களிடம் உங்கள் FTP கிளையண்ட் இருந்தால் பல திறந்த மூல கிளையண்டுகள் உள்ளன நீங்கள் ஒரு பயனர் இடைமுகத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு அடித்தளமாக ஒரு நெறிமுறை மொழிபெயர்ப்பாளர் மற்றும் தரவு பரிமாற்ற செயல்முறை அல்லது PI மற்றும் TTF உள்ளது இது ஒரு டிடிபி தரவு பரிமாற்ற செயல்முறையாகும் சர்வர் பக்கத்தில் ஒரு நெறிமுறை மொழிப்பெயர்ப்பாளர் மற்றும் DTP உள்ளது இது ஒன்று கட்டுப்பாட்டு இணைப்பிற்கானது ஒன்று தரவு இணைப்பு மற்றும் எங்களிடம் இரண்டு கோப்பு முறைமை உள்ளது கிளையன்ட் பக்கத்தில் ஒரு கோப்பு முறைமை மற்றும் சேவையகம் இரண்டு கோப்பு முறைமைகள் உள்ளது ஒன்று கோப்பு தரவுகளும் இங்கிருந்து இங்கே அல்லது மற்ற வழி இட மாற்றம் செய்ய முடியும் நமக்கு இரண்டு கோப்பு முறைமை வேண்டும் கிளையன்ட் முடிவில் கிளையன்ட் அந்த உரிமையைச் செய்ய ஒரு பயனர் இடைமுகம் உள்ளது மற்றும் கட்டளை வரி விஷயங்களும் உள்ளன பழக்கமானவர்கள் FTP இணைப்பைச் செய்யலாம் மற்றும் கட்டளை வரியில் அடிப்படை கட்டளைகளை செய்யலாம் FTP கிளையன்ட் பயனர் இடைமுகம் கட்டுப்பாட்டு இணைப்பை நிர்வகிக்கும் நெறிமுறை மொழிபெயர்ப்பாளருடன் தொடர்பு கொள்கிறது PI எந்தவொரு பயன்பாட்டு குறிப்பிட்ட கட்டளையையும் RFC கட்டிடக் கலைஞர் FTP கட்டளைக்கு மொழிபெயர்க்கிறது ஒரு பயன்பாட்டு குறிப்பிட்ட கட்டளை உள்ளது அது RFC கட்டிடக் கலைஞர் FTP கட்டளையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் சேவையகப் பக்கம் புரியாது அல்லது சேவையகத்திற்கு கிளையன்ட் பக்கத்திற்கும் இதுவே உண்மை ஆகும் கட்டளையை செயலாக்குகிறது பின்னர் இந்த கட்டுப்பாட்டு கட்டளைகளை சேவையக முடிவுக்கு தொடர்பு கொள்கிறது FTP சேவையகம் PI இந்த கட்டளையைப் பெறுகிறது பின்னர் கிளையன்ட் கோரிக்கையை சரியாகப் பெறுவதற்கு பொருத்தமான செயல்முறைகளைத் தொடங்குகிறது தரவு பரிமாற்றம் இருந்தால் கோரிக்கைக்கு தரவு பரிமாற்றம் தேவைப்பட்டால் தரவு மேலாண்மை இந்த டிடிபிக்களால் இறுதி மற்றும் இரண்டு கிளையன்ட் சர்வர் பயன்பாடுகளால் செய்யப்படுகிறது முதலில் PI கள் PI நிறுவப்பட்ட அந்த கட்டுப்பாட்டு இணைப்பை கவனித்துக்கொள்வார்கள் மேலும் தரவு பரிமாற்றம் சம்பந்தப்பட்டிருந்தால் DTP கள் செயல்பாட்டுக்கு வரும் தரவு பரிமாற்றம் முடிந்ததும் தரவு இணைப்பு மூடப்படும் பின்னர் கட்டுப்பாடு கிளையன்ட் மற்றும் சர்வர் பயன்பாடுகளின் பிஐக்களுக்குத் திரும்பும் மேலும் ஒரு எஃப் பி அமர்வில் பல தரவு பரிமாற்றம் தேவைப்பட்டால் ஒவ்வொரு இணைப்பிலும் ஒரே ஒரு தரவு பரிமாற்றம் மட்டுமே நிகழும் ஒரு தனித்துவமான கட்டுப்பாடு இணைப்பு ஒவ்வொரு பரிமாற்ற உரிமை திறக்கப்படும் பயனர் இடைமுகத்தில் அல்லது எஃப் பி கிளையன்ட் புரோகிராம் செய்வதை மேல் மட்டத்தில் நிர்வகிக்க முடியும் ஒவ்வொரு தரவு பரிமாற்றத்திற்கும் அனைத்து தனிப்பட்ட தரவு இணைப்பும் சரியாக நிறுவப்பட வேண்டும் நீங்கள் பயனர் முன்னோக்கைப் பார்த்தால் பயனர் கருத்துக்கோணத்தைச் தொலைநிலை ஹோஸ்ட் செல்லவும் இணைக்க மற்றும் அடைவு அமைப்பு என்ன கையாளும் நான் தொலைநிலை ஹோஸ்ட்டின் அடைவு அமைப்பு பார்க்க முடியும் அல்லது அங்கு ஒரு அனுமதி உள்ளது நான் கையாளவும் கடைபிடிக்கவும் முடியும் பரிமாற்றக் கோப்புகளைப் பட்டியலிடுங்கள் நான் மாற்ற விரும்பியதும் பரிமாற்ற முறை பரிமாற்ற வகை மற்றும் தரவு கட்டமைப்பை சரியாக வரையறுக்கவும் தரவு மற்றும் தொலைதூர ஹோஸ்ட்டில் இருந்து இடமாற்றம் செய்யுங்கள் ஒன்று கிளையன்ட் முதல் சர்வர் வரை அல்லது சர்வர் கிளையன்ட் வரை இருக்கலாம் வேலை முடிந்த போதெல்லாம் தொலை ஹோஸ்டைத் துண்டிக்கவும் எனவே அவர்கள் அதைப் பார்க்கும் வழக்கமான வழியாக இருக்க முடியும் இது ஒரு பொதுவான காட்சி பணிநிலையம் FTP கிளையன்ட் ஒரு FTP சேவையகத்திற்கு சமம் பி சேவையகத்தில் உள்நுழைந்து தரவு இருக்கும் இடத்திற்கு சரியான தொலை கோப்பகத்திற்கு செல்லவும் எந்த வகையான கோப்பு உள்ளது என்று கோப்பு வகையை குறிப்பிடவும் அதாவது பைனரி ஆஸ்கி மற்றும் விஷயங்களின் வகை தேவையா என்று அனுப்பவும் கோப்பை அனுப்புங்கள் அதன் தரவு என்று வைத்து நான் கோப்பை மீட்டேடுத்தல் பின்னர் செயல்முறையைப் பெறுதல் பின்னர் அமர்வை விட்டு வெளியேறுவதன் மூலம் அதை முடிக்கவும் இந்த உள்ளூர் ஹோஸ்டிலிருந்து இந்த தொலை ஹோஸ்டுக்கு நான் சில தரவை வைக்கும்போது அல்லது அது ஒரு FTP கிளையண்டாக செயல்படும் போது இது ஒரு பொதுவான வழி இது ஒரு FTP சேவையகம் TFTP எனப்படும் மற்றொரு கருத்து உள்ளது எனவே தெரிந்து கொள்வது நல்லது என்று நான் நினைத்தேன் இது அற்பமான FTP நெறிமுறை என அழைக்கப்படுகிறது எனவே இது குறைந்த பேலோட் FTP நெறிமுறை எனவே ஒரு திசைவி அல்லது நெட்வொர்க் சாதனம் மற்றும் விஷயங்களின் வகைகளில் உள்ளமைவு கோப்பை பதிவேற்ற பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது அங்கு அதிக வளங்கள் இயக்கப்பட்டிருக்கவில்லை இந்த TFTP ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த எளிமையான அணுகுமுறை பாரம்பரிய FTP ஐ விட பல நன்மைகளைக் கொண்டுள்ளது துவக்க நேரத்தில் ஃபார்ம்வேரை பதிவிறக்கம் செய்ய வட்டு இல்லாத சாதனங்களால் பயன்படுத்தப்படும் விஷயங்களுக்கு இது மிகவும் எளிமையான அணுகுமுறையாகும் எனவே எந்தவொரு தானியங்கி செயல்முறையினாலும் பயன்படுத்தப்படும் வட்டு இல்லாத சாதனங்கள் பயனர் யோசனை கடவுச்சொல்லை ஒதுக்குவது சாத்தியமில்லை அதாவது அதிக வளங்கள் இல்லை சிறிய பயன்பாட்டு அளவு அதை பல்வேறு சாதனங்களில் செயல்படுத்த அனுமதிக்கிறது பல்வேறு குறைந்த வள சாதனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் வளத்தில் வளத் தேவை என்பது அதிக அடுக்கு அல்லது சரிகை அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட வளத் தேவை அல்ல யுடிபி பயனர் டேட்டாகிராம் நெறிமுறையின் மேல் TFTP செயல்படுத்தப்படுகிறது இது சுவாரஸ்யமானது FTP பொதுவாக TCP க்கு மேல் உள்ளது TTFTP பொதுவாக UDP ஐ விட அதிகமாக உள்ளது இது நம்பகமான பரிமாற்றம் அல்ல பி கிளையன்ட் ஆரம்பத்தில் நன்கு அறியப்பட்ட போர்ட் 69 வழியாக மீண்டும் முயற்சி கோரிக்கையை அனுப்புகிறது எனவே எங்கள் போர்ட் 21 அப்படி இல்லை சேவையகம் மற்றும் கிளையன்ட் பின்னர் மீதமுள்ள இணைப்பிற்குப் பயன்படுத்தும் துறைமுகத்தை தீர்மானிக்கிறது ஆரம்பத்தில் அந்த கோரிக்கை 69 மற்றும் பின்னர் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டது FTP இன் பெரும்பாலான அம்சங்கள் TFTP இல் இல்லை அதற்கு பதிலாக இது ஒரு சேவையகத்திலிருந்து ஒரு கோப்பைப் படிப்பது அல்லது ஒரு சேவையகத்திற்கு ஒரு கோப்பை எழுதுவது மட்டுமே வரையறுக்கப்பட்டவை இது சேவையகத்தைப் புதுப்பித்தல் அல்லது படிப்பது அல்லது புதுப்பிப்பது அதிகம் அந்த வகையில் பயனர் அங்கீகாரத்திற்கு TFTP க்கு எந்தவிதமான ஏற்பாடுகளும் இல்லை ஆனால் அது பாதுகாப்பற்ற நெறிமுறை ஆனால் இடங்கள் அல்லது நாம் பயன்படுத்தும் சூழ்நிலை ஒரு ஃபார்ம்வேரைப் புதுப்பிப்பது போன்றவற்றில் முக்கிய பங்கை நாங்கள் வகிக்கிறோம் மேலும் வெவ்வேறு வழிமுறைகளால் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் அந்த சேனலை சமரசம் செய்வது மிகவும் கடினமாக இருக்கலாம் ஏனென்றால் அது போன்ற வெளிப்புற இணைப்பு மற்றும் பிற விஷயங்கள் இருக்காது புத்தகங்களில் கிடைக்கக்கூடிய சில கட்டளைகளுக்கு விரைவாகச் செல்ல வேண்டும் இவை புத்தகங்கள் உட்பட வெவ்வேறு மூலங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை அது நன்றாக இருக்கும் வழக்கமான கட்டளைகள் என்று நினைத்தேன் எனவே பயனர் தகவல் கடவுச்சொல் கணக்குத் தகவல் மறு துவக்கம் வெளியேறுதல் நிறுத்துதல் முந்தைய கட்டளைகள் போன்ற USER PASS ACCT போன்றவை அணுகல் கட்டளைகளில் சில டி போன்ற சில கோப்பு மேலாண்மை கட்டளை வேறொரு கோப்பகத்திற்கு மாறுகிறது அல்லது ஒரு கோப்பை நீக்க அல்லது எம் டி அதை கோப்பகமாக மாற்றுகிறது எனவே இவை கோப்பு மேலாண்மை கட்டளைகள் ஆகும் இது ASCII அல்லது FD என்பதை வரையறுக்க TYPE பற்றி விவாதிக்கும்போது இவை சில தரவு வடிவமைப்பு கட்டளைகள் எந்த வகையான கோப்பு உள்ளது அது ஒரு கோப்பு அல்லது பதிவு அல்லது பக்க முறை என்பதை ஸ்ட்ரீம் தடுப்பு அல்லது சுருக்க பயன்முறை மற்றும் விஷயங்களின் வகை என்பதை கட்டமைக்கவும் இவை அனைத்தும் வரையறைகள் தரவு வடிவமைப்போடு தொடர்புடையவற்றை நீங்கள் வரையறுக்கலாம் RETR கோப்புகளை மீட்டெடுப்பது STOR ஸ்டோர் கோப்புகள் போன்ற கோப்பு பரிமாற்ற கட்டளை உள்ளன எனவே பரிமாற்றக் கோப்பின் பல தொகுப்புகள் உள்ளன அந்த கோப்புகளின் தொகுப்பின் நிலையை வழங்க STAT எனப்படும் கட்டளை உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட இன்றைய சொற்பொழிவில் நாம் காணும் விஷயங்களுடன் கிளையன்ட் சேவையகத்தின் அடிப்படை தத்துவம் என்ன என்பதை நாங்கள் முதன்மையாக விவாதிக்கிறோம் நாங்கள் அங்கு சாக்கெட் திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம் அடுத்தடுத்த சில விரிவுரைகளில் அல்லது சில அமர்வுகளில் இந்த நிரலாக்கமானது எவ்வாறு செயல்பட முடியும் என்பதையும் இந்த சாக்கெட்டைப் பயன்படுத்தி உங்கள் சொந்த பிணைய லேபிள் நிரல்களை எவ்வாறு எழுதுவது என்பதையும் உங்களுக்குக் காண்பிப்போம் முதன்மையாக தரவை மாற்றுவதற்குப் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான பயன்பாட்டு அடுக்கு நெறிமுறைகளில் ஒன்றான எஃப் பி பற்றி விவாதித்தோம் இரண்டு துறைமுகங்களை ஒன்று கட்டுப்பாட்டுக்கும் தரவு துறைமுகத்திற்கும் பயன்படுத்துகிறது பி யின் மற்றொரு மாறுபாடும் இது குறைந்த பேலோட் எஃப் அல்லது TFTP இது பல ஆதார மென்பொருள் புதுப்பிப்புகள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட ஆதாரங்களைக் கொண்ட சாதனங்களில் பிற உள்ளமைவு புதுப்பிப்புகளுக்குப் பயன்படுத்தப்படுகிறது எனவே இதன் மூலம் எங்கள் இன்றைய விவாதத்தை நிறுத்துவோம்